பவர் சீரிஸ் மற்றும் அதன் பண்புகள் கடைசி வீடியோவில் இரண்டாவது ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளின் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளை கண்டறியும் முறைகள் பற்றி பார்த்தோம் எனவே உங்களால் ஒரு தீர்வைக் கூட கண்டுபிடிக்க முடியாத போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் பொதுவான தீர்வை எப்படி கண்டுபிடிப்பது ஆகையால் வேரியபில் கோஎஃபீஷியேன்ட் உடன் ஒரு லீனியர் சமன்பாடு கொடுக்கப்படும் போது நான் பார்த்த அனைத்து முறைகளும் வேலை செய்யாத போது நீங்கள் ஒரு தீர்வைக் கூட கண்டுபிடிக்க முடியாத போது இந்த இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளை எப்படி கண்டுபிடிப்பது எனவே இந்த வீடியோவில் சில பவர் சீரிஸ் முறையை கொண்டு தீர்வு கண்டுபிடிப்பது எவ்வாறு என்றும் பவர் சீரிஸ் முறையின் பண்புகள் மற்றும் இந்த முறையை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் முதலில் நாம் பொதுவான லீனியர் இரண்டாம் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டோடு தொடங்குவோம் எனவே அது a0xya1xya2xy0

ஆகையால் xx0இல் a0x≠0 இருந்தால் பின்னர் x0 ஒரு சாதாரண புள்ளி ஆகும் அதனால் a0 பூஜ்யமற்றதாக இருந்தால் அது ஒரு சாதாரண புள்ளி ஆகும் மற்றும் xx0இல் a0x0 இருந்தால் பின்னர் x0 ஒரு ஒற்றை புள்ளி ஆகும் மற்றும் இந்த புள்ளிகளில் சமன்பாடு வரையறுக்கப்படவில்லை எனவே சமன்பாடு ஒவ்வொரு x க்கும் ஒரு டொமைனை வரையறுக்கப்படுகிறது ஆகையால் இது ∀x∈ICR இண்டெர்வெல் இல் உள்ள சாதாரண புள்ளிகளின் அங்கமாக உள்ளது என்று கூறலாம் எனவே உங்களிடம் இப்போது சாதாரண புள்ளிகளுடன் கூடிய ஒரு டொமைன் உள்ளது மற்றும் அதில் ஒற்றை புள்ளிகள் இருக்க கூடாது எனவே நீங்கள் y1என்ற ஒரு தீர்வைக் கூட கண்டுபிடிக்க முடியாதபோது நாம் என்ன செய்வது என்றால் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளைக் கண்டுபிடிக்க நாம் பவர் சீரிஸ் முறை பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட வடிவத்தில் தீர்வுகளைத் தேடுகிறீர்கள் என்று அர்த்தம் அது yxn 0cnxn எனவே இந்த மாறிலிகளைப் பெற நீங்கள் இதை மாற்றீடு செய்தால் உங்கள் தீர்வைப் பெறலாம் சரியா ஆனால் நான் பவர் சீரிஸ் முறையைப் பயன்படுத்தி தீர்வு காண்பதற்கு முன் பவர் தொடர் என்றால் என்ன ஒரு பொது பவர் சீரிஸ் வரையறை என்பது x x0இல் n 0cnn என்று இருக்கும் மேலே உள்ள வரையறையில் இருந்து கொடுக்கப்பட்ட தீர்வின் வடிவம்x 0 இல் yxn 0cnxn என்பது பவர் சீரிஸ் ஆகும் x 0 ஒரு சாதாரணப் புள்ளியாக இருந்தால் மேற்கண்ட வடிவத்தில் நீங்கள் பவர் சீரிஸ் தீர்வை தேடுவீர்கள் ஆகையால் xx0 இல் பவர் தொடர்களின் மதிப்பு c0 ஆகும் அது வரையறுக்கப்பட்டதாகும் அதாவது பவர் தொடர்கள் xx0 இல் இணைகிறது இப்போது பவர் தொடர் x x0c இல்இணைகிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் பவர் தொடர் x x0c மதிப்பில் இணைகிறது அப்படியானால் பவர் சீரிஸ் வரையறுக்கப்பட்டதாக உங்களுக்குத் தெரிந்தால் x0 c x0cஇடைவெளியில் உங்கள் பவர் தொடர் முற்றிலும் இணைகிறது எனவேx x0c இல் இணைகிறது மற்றும் அது நமக்குத் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரியும் அதாவது yxn 0cncn∞ ஏனெனில் அது வெறும் எண்களின் தொடர் மற்றும் இது ஒன்றிணைந்தால் cncn 0 என்பது அவசியம் ஆகும் அதாவது இந்த வரிசை cncn இல் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே cncnM∀n ஆகும் எனவே இப்போது n 0|cnn| நீங்கள் பாருங்கள் இதை நான் n 0| cn|ncncn என்று மீண்டும் எழுதலாம் இதை மேலும் n 0|cncn|x x0cn என்று எளிமைப்படுத்தலாம் ஆகையால் cncnM பவுண்டெட் மற்றும் x x0c1நமக்கு தெரியும் ஏனெனில் n 0x x0cn என்பது 1 க்கும் குறைவான ஜாமெட்ரிக் தொடர் மற்றும் வடிவியல் தொடர் இது எப்போதும் வரையறுக்கப்பட்ட ஒன்றாகும் எனவே ∀x∈x x0c இல் n 0x x0cn∞ வரையறுக்கப்பட்டதாகும் பவர் தொடர் x x0c இல்எவ்வாறு இணைகிறது என்று உங்களுக்குத் தெரிந்தால் அந்த பவர் தொடர் இண்டெர்வெல் x0 c x0cஇல் இணைகிறது என்பதை காட்டுகிறது நீங்கள் நேரடியாக அதை காண விரும்பினால் x0 இல்லாமல் அதை செய்ய முடியும் பவர் தொடர்களின் புள்ளி பூஜ்யம் அருகில் இருப்பதாக நாம் எடுத்துக்கொண்டால் பின்னர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் தொடர்களின் சில புள்ளி c இல் வரையறுக்கப்பட்டது என்று தெரியும்பின்னர் கொடுக்கப்பட்ட பவர் தொடர்கள் c c இல் முற்றிலும் இணைகிறது என்று நமக்கு தெரியும் நீங்கள் பவர் தொடரில் மாடுலஸ் மதிப்புகளை எடுக்கும்போது அது வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அது முழுமையான ஒருங்கிணைப்பில் உள்ளது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே அது நேரடியாக ஒன்றிணைந்தால் பவர் சீரிஸ் ஒன்று சேர்கிறது அது வழக்கமான ஒருங்கிணைப்பு என்று நீங்கள் சொல்லலாம் எனவே பவர் தொடர் n 0fn ஒரே சீராக இணைகிறது என்றால் சீரான ஒருங்கிணைப்பின் பொருள் என்ன நான் அதை சில எடுத்துக்காட்டுகளுடன் நிரூபிப்பேன் எனவே gnxx2n என்ற ஒரு செயல்பாட்டை கருத்தில் கொள்வோம் எனவே நீங்கள் இந்த செயல்பாட்டை n 1 உண்மையான வரியில் வரைய திட்டமிட்டால் நீங்கள் ஒரு பேரபோலா பெறுவீர்கள் மேலும் உங்கள் n பேரபோலா அதிகரித்தால் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வெளிப்புறமாக நீட்டப்படும் எனவே நீங்கள் x இன் மதிப்பை சரி செய்கிறீர்கள் என்றால் x 0 இந்த இடத்தில் gn0 பூஜ்ஜியமாக இணைகிறது அதாவது n→∞ ஆக இது மிக வேகமாக இணைகிறது ஏனெனில் இது வெறுமனே பூஜ்யம் என்று உங்களுக்குத் தெரியும் இப்போது நீங்கள் x ஐ ஒரு பெரிய மதிப்பாகக் கருதினால் ஒருங்கிணைப்பு மெதுவாக இருக்கும் சரியா எனவே x 0ஆக இருக்கும் போது ஒருங்கிணைப்பின் சதவிகிதம் வேகமாக இருக்கும் மற்றும் x சில பெரிய எண்களின் M மதிப்பினை அடையும் xM இன் ஒருங்கிணைப்பு மெதுவாக உள்ளது எனவே நான் x∞ஐ எடுத்துக்கொண்டால் ஒருங்கிணைப்பு இன்னும் மெதுவாக இருக்கும் அதாவது x அதிகரிக்கும்போது ஒருங்கிணைப்பு மேலும் மேலும் மெதுவாக மாறும் எனவே பூஜ்ஜியத்திற்கு மிக மெதுவான ஒருங்கிணைப்பு வேகத்தை எடுத்துக் கொள்வோம் அது 0 விரைவான ஒன்றிணைப்பு என்றால் ஒன்றிணைக்கும் வேகம் மிக அதிகமாக இருக்கும் எனவே இந்த எல்லா வேகங்களையும் பார்க்கும்போது 0 அது பூஜ்ஜியத்திற்கு நெருக்கமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பூஜ்ஜியமாக இருக்காது ஏனென்றால் x இன் மதிப்பிலிருந்து gnx எப்போதும் பூஜ்யத்திற்கு ஒருங்கிணைப்பாக இருக்கும் அதாவது n→∞ என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அதனுடைய ஒன்று சேர்க்கும் சதவிகிதம் அல்லது ஒன்று சேர்க்கும் வேகம் மாறுபடுகிறது x ஐப் பொறுத்து ஒருங்கிணைப்பின் வேகம் அமையும் அதாவது சிறிய x இன் மதிப்புகளுக்கு ஒருங்கிணைப்பு வேகம் பெரியது மற்றும் x இன் மதிப்பு அதிகரித்தால் x இன் ஒருங்கிணைப்பு வேகம் பூஜ்ஜியத்தின் குறைந்தபட்ச மதிப்பாகக் குறைக்கப்படுகிறது அனைத்து x ஐயும் உண்மையான வரியில் கருத்தில் கொண்டால் வேகத்தின் குறைவு பூஜ்ஜியமாக இருப்பதை நீங்கள் தெளிவாக காண்பீர்கள் எனவே அது ஒரே மாதிரியாக ஒன்றிணைவதில்லை ஒன்றிணைவின் மெதுவான வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடிந்தால் அது குறைந்த வரம்பைக் கொண்டுள்ளது பின்னர் உங்கள் வரிசை இந்த gnx ஒரே மாதிரியாக ஒன்றிணையும் எனவே அது n→∞ என்று மாறும் எனவே இது அனைத்து x க்கும் வேலை செய்கிறது எனவே நான் சில குறிப்பிட்ட இடைவெளியை c c எடுத்துக் கொண்டால் அங்கு c என்பது சில எண் ஆகும் பின்னர் அது இல் இருப்பதை நான் அறிவேன் மற்றும் c இல் ஒன்றிணைவு மெதுவாக இருக்கும் ஆனால் அது நிலையான எண் ஆகவும் இருக்கும் ஏறக்குறைய இதுதான் ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பு ஆகும் இல்லையெனில் x இன்மதிப்பை நீங்கள் சரி செய்தால் அதன் ஒருங்கிணைப்பானது புள்ளி வாரியாக ஒருங்கிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஆகையால் ஒன்றிணைக்கும் வேகத்தின் குறைந்த வரம்பு பூஜ்யமாக இருந்தால் அது ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பு அல்ல ஒருங்கிணைப்புக்கான கணித வரையறைகள் சில பெரிய எண்கள் அதாவது N இரண்டு மதிப்புகளையும் சார்ந்து உள்ளது அது x மற்றும் நீங்கள் xஐ சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சீரிஸ் nNfnε என்பது ε0 ஐ பயன்படுத்த வேண்டும் எனவே ε0நமக்கு கொடுத்தால் நான் எப்போதும் சில N உடன் இதை பயன்படுத்துவேன் இந்த எண் Nஆனது xε இரண்டையும் சார்ந்துள்ளது இப்படி ஒரு N இருந்தால் அது xஇன் அனைத்து வேலை செய்கிறது மற்றும் மட்டும் சார்ந்து இருந்தால் தொடர் சீரிஸ் ஆக இணைகிறது என்று நீங்கள் சொல்லலாம் இதுதான் சீரான ஒருங்கிணைப்பின் வரையறை அது x மற்றும் ε ஆகிய இரண்டையும் சார்ந்துள்ளது என்றால் நீங்கள் இதனைப் புள்ளிவாரியாக ஒருங்கிணைப்பின் வரையறை என்று சொல்லலாம் எனவே கொடுக்கப்பட்ட பவர் சீரிஸ் ஒரே சீராக இணைகிறது என்பதை நீங்கள் அறிந்தவுடன் பவர் தொடர் n0cnxnபூஜ்யம் மதிப்பு கொண்டது இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக இருக்கும் ஏனெனில் அவை ஒவ்வொன்றின் பகுதியளவு கூட்டுத்தொகை வெறுமனே பாலினமியால் ஆகும் மற்றும் அவை அனைத்தும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் ஆகும் மீண்டும் இது ஒரே சீராக ஒன்றிணைந்தால் இந்தத் தொடரின் டெரிவேட்டிவ் ddxn 0cnxn இது உண்மையில் n1cnnxn 1 என்று ஒரே மாதிரியாக மாறுகிறது இதன் பொருள் நீங்கள் டிஃபரென்ஷியேட் பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையாக வேறுபடுத்தலாம் எனவே இதுதான் பவர் சீரிஸ் இன் இரண்டு பண்புகள் ஆகும் மேலும் உங்களிடம் வேறு சில பண்புகள் உள்ளன அது ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பு என்றால் நீங்கள் டிஃபரென்ஷியேட் பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையாக வேறுபடுத்தலாம் மேலும் நாம் அதைப் பயன்படுத்த தேவை இல்லை தேவைப்பட்டால் பின்னர் நான் அதை தருகிறேன் இந்த பவர் சீரிஸ் அறிமுகத்துடன் சமன்பாட்டிற்கு திரும்புவோம் உங்கள் சமன்பாடு ஆனது ya1xa0xya2xa0xy0 மற்றும் ∀x∈ICR இங்கே Iஎன்பது அனைத்து x இக்கான ஒரு தொகுப்பு ஆகையால் a0x≠0 ஐ நான் எப்படி பிரிக்க முடியும் எனவே a0x0 என்ற இந்த புள்ளி டிஃபரென்ஷியல் சமன்பாடின் டொமைனின் ஒரு பகுதி அல்ல சரியா எனவே நான் I என்று நான் எடுத்துக் கொள்கிறேன் சில எளிய இடைவெளிகளை பூஜ்ஜியத்தை ஒட்டி சொல்வோம் அதை நாம் r rஎன்று சொல்லலாம் எனவே உங்களிடம் a1xa0xpx மற்றும் a2xa0xqx இருந்தால் px ஆனது பவர் தொடர்களின் வடிவத்தில் இருந்தால் px என்பது தொடர்ச்சியான மற்றும் டிஃபரென்ஷியபிள் ஒன்றாக கிடைக்கும் எனவே நீங்கள் அதனுடைய டெய்லர் சீரிஸ் பூஜ்ஜியம் புள்ளியை சுற்றி இருப்பதாக காணலாம் பின்னர் px டெய்லர் தொடர் கொண்டிருக்கும் இது பவர் சீரிஸ் செயல்பாடுகளுக்கான தொடராகும் எனவே px மற்றும் qx பவர் சீரிஸ் தொடர் வடிவத்தில் கொண்டிருந்தால் இந்தத் பவர் சீரிஸ் தொடர் r r இல் இணைகிறது பின்னர் நம் பவர் சீரிஸ் தொடர் தீர்வானது y அடிப்படையில் n0cnxn x∈Iஐப் பார்க்கலாம் எனவே இப்போது நம்மிடம் இந்த சமன்பாடு உள்ளது ஆனால் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று உங்களுக்குத் தெரியாது எனவே நீங்கள் இந்த px மற்றும் qxஐப் பார்க்கிறீர்கள் அவை பவர் தொடர் வடிவத்தை கொண்டிருக்கின்றன மேலும் அவை ஒவ்வொரு மதிப்பிலும் உண்மையில் r r இல் ஒன்றிணைகின்றன எனவே இதுதான் உங்களிடம் உள்ளது எனவே I உண்மையில் r rஎன்றால் நீங்கள் பவர் சீரிஸ் க்கான தீர்வு y ஐ தேடலாம் அது ஆதாரம் இல்லாமல் உங்கள் தேற்றம் வழியாக முடியும் சரியா எனவே இந்த பவர் சீரிஸ் தொடர் கிடைத்தவுடன் உங்கள் மாறிலிகள் cnஐ பெறுவீர்கள் அதன் மதிப்பு தெரியாது பின்னர் நீங்கள் இதை சமன்பாட்டில் மாற்றீடு செய்தால் உங்கள் y ஒரு பவர் சீரிஸ் ∀x∈I இல் இணைகிறது ஒரு முறை ஒரு புள்ளியில் ஒருங்கிணைந்தால் அதாவது r rஇடைவெளியில் இணைகிறது அதாவது அது முற்றிலும் ஒன்றிணைக்கிறது அதைத்தான் நாம் முன்பு பார்த்தோம் சரியா ஆகையால் பவர் தொடர் எப்போதும் ஒரே சீராக இணைந்திருப்பதால் நீங்கள் ஒருமுறை உங்கள் முழுமையான ஒன்றிணைப்பை காட்டலாம் நீங்கள் ஒரு மூடிய இடைவெளியில் தேர்வு செய்தால் அந்த ஒருங்கிணைப்பும் ஒரு சீரான ஒருங்கிணைப்பாக மாறும் சரியா ஆகையால் அதுவும் ஒரு நன்மைதான் அது நான் அனுமானிக்கும் கால்குலஸ் இல் இருந்து தான் நாம் பெறுவோம் உங்கள் பவர் தொடர் ஒரு மூடிய இடைவெளியில் ஒன்றிணைந்தால் அது உண்மையில் ஒரே மாதிரியாக இணைகிறது ஒருமுறை நீங்கள் ஒருமித்த ஒருங்கிணைப்பை பெற்றவுடன் நீங்கள் டிஃபரென்ஷியேட் செய்யலாம் y என்பது இந்தத் தொடரின் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும் அது ஒவ்வொரு வார்த்தையாக டிஃபரென்ஷியேட் செய்ய வேண்டும் நீங்கள் மாற்றீடு செய்த பின் cn ஐபெறலாம் சரியா ஆகையால் உங்களுக்கு ஒரு சமன்பாடு வேரியபில் கோஎஃபீஷியேன்ட் மற்றும் இரண்டாவது ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் சமன்பாடு வழங்கப்பட்டால் நீங்கள் இந்த சமன்பாட்டை கோஎஃபீஷியேன்ட் y ஆல் பிரித்தால் a1xa0xமற்றும் a2xa0x இந்த செயல்பாடுகளை பெறலாம் நாம் அவற்றை px மற்றும் qxஎனஅழைத்தால் அவை பவர் சீரிஸ் தொடர் வடிவத்தை கொண்டிருந்தால் அவை பொதுவான ஒருங்கிணைப்புப் பகுதியைக் கொண்டிருந்தால் அதை r r என்று சொல்வோம் பின்னர் உங்களுக்கு ஒரு பவர் சீரிஸ் தொடர் தீர்வு கிடைக்கும் அது ஆதாரம் இல்லாமல் நிரூபணமான ஒரு தேற்றம் ஆகும் சரியா எனவே அதே இடைவெளி r r இல் பவர் சீரிஸ் தொடரின் தீர்வை பெறுவீர்கள் எனவே நீங்கள் பவர் சீரிஸ் தொடரின் தீர்வுகளைத் தேடுகிறீர்கள் எனவே இதை எனது அடுத்த வீடியோவில் உதாரணத்துடன் நிரூபிப்பேன் சரியா